வணக்கம் எனவே கடந்த வகுப்பில் கிர்சாஃப் கரண்ட் kirchoff's current விதி மற்றும் வோல்டேஜ் விதியின் உதவியுடன் நோடல் மற்றும் மெஷ் பகுப்பாய்வு பற்றி விவாதித்தோம் இன்று நாம் மேலும் இரண்டு கோட்பாடுகளைப் பற்றி விவாதிப்போம் அந்த கோட்பாடுகளை ஏசி சர்க்யூட்களில் எவ்வாறு செயல்படுத்துவது என்பதை பற்றி புரிந்துகொள்ள முயற்சிப்போம் ஏசி சர்க்யூட் பகுப்பாய்வை அடிப்படையாக கொண்டு சூப்பர்பொசிஷன் மற்றும் சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேஷன் தேற்றத்தைப் புரிந்துகொள்வோம் இப்போது ஏசி சர்க்யூட் லீனியர் என்பதால் டிசி சர்க்யூட் விஷயத்தில் நீங்கள் செய்ததைப் போலவே சூப்பர்பொசிஷன் தேற்றத்தையும் பயன்படுத்தலாம் இப்போது இங்கே நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஏசி சர்க்யூட் விஷயத்தில் நாம் செய்ததைப் போலவே சூப்பர்பொசிஷன் தேற்றத்தின் செயலாக்கம் சற்று வித்தியாசமானது ஏனெனில் உங்கள் சோர்ஸ் ஆப்பரேட்டிங் பிரிக்குவென்சிகள் வேறுபட்டிருக்கலாம் உங்களிடம் உள்ள சர்க்யூட்டில் பல சோர்ஸ்கள் இணைக்கப்பட்டிருந்தால் அந்த சோர்ஸ்கள் வேறுபட்ட ப்ரீக்வென்சிகளை கொண்டிருந்தால் சிக்கலும் சுவாரஸ்யமாகிவிடும் மேலும் சூப்பர்பொசிஷன் தேற்றத்தின் உதவியுடன் அந்த வகையான சிக்கல்களை எவ்வாறு தீர்ப்போம் என்பதைப் பார்ப்போம் எப்போதெல்லாம் நம்மிடம் வெவ்வேறு தொகுப்பு வெவ்வேறு வோல்டேஜ் அல்லது கரண்ட் சோர்ஸ்கள் வெவ்வேறு ப்ரீக்வென்சிகளில் செயல்படுகிறதோ அப்போதெல்லாம் இண்டக்டன்ஸினால் பெறப்படும் இம்பிடன்ஸ் மற்றும் கெபாசிட்டன்ஸ் வெவ்வேறாக இருக்கும் எனவே ஒரு சர்க்யூட்டை சூப்பர்பொசிஷன் தியோரம் உதவியுடன் ஆய்வு செய்யும்போது தனித்தனியாக நமக்கு கிடைக்கும் விடைகளை கூட்டினால் மொத்த விடையை பெறலாம் பின்னர் அதை டைம் டொமைனிற்கு மாற்றி இறுதி விடையை பெறலாம் சூப்பர்பொசிஷன் சூப்பர்பொசிஷன் தேற்றத்தின் உதவியுடன் நாம் பெறும் பதில்களை பேஸர் வடிவத்தில் குறிப்பிட முடியாது என்பதை இப்போது இங்கே கவனிக்க வேண்டியது அவசியம் ஏனெனில் வெவ்வேறு சோர்ஸ்களின் ப்ரீக்வென்சி வேறுபட்டிருக்கலாம் அந்த வழக்கில் ரெஸ்பான்ஸை குறிக்க பேஸர் படிவத்தைப் பயன்படுத்த முடியாது எனவே சர்க்யூட் பகுப்பாய்விற்குப் பிறகு இறுதியாக நாம் பெறும் பதிலைக் கொடுப்பதற்கு டைம் டொமைன் முறையை பயன்படுத்துவோம் எனவே இப்போது சில எடுத்துக்காட்டுகளுடன் ஏசி சர்க்யூட்டை பயன்படுத்தி சூப்பர்பொசிஷன் தியோரத்தை புரிந்துகொள்வோம் குறிப்பாக இங்கே கொடுக்கப்பட்டுள்ள இந்த எடுத்துக்காட்டில் சூப்பர்பொசிஷன் தியோரத்தை பயன்படுத்தி இன் மதிப்பை கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இங்கே வோல்டேஜ் சோர்ஸிலிருந்து வெளிவரும் கரண்டானது ஆகும் வோல்டேஜ் சோர்ஸின் மெக்னிடியூட் ஆகும் மற்றும் கரண்ட் சோர்ஸின் மெக்னிடியூட் ஆகவே மொத்த மின்னோட்டம் எனப்படும் இரண்டு கூறுகளைக் கொண்டது என்று வைத்துக் கொள்வோம் இங்கு கரண்ட் மற்றும் ஆகியவை வோல்டேஜ் மற்றும் கரண்ட் சோர்ஸ்களின் மூலம் தனித்தனியாக கிடைக்கும் கரண்ட்களாகும் எனவே நீங்கள் ஒரு நேரத்தில் ஒரு சோர்ஸை எடுக்கும்போது ஒரு நேரத்தில் வோல்டேஜ் சோர்ஸை எடுத்துக் கொண்டால் உங்களுக்கு கிடைக்கும் என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் நீங்கள் கரண்ட் சோர்ஸை மட்டும் எடுத்துக் கொண்டால் உங்களுக்கு கிடைக்கும் மொத்தம் ஆக இருக்கும் எனவே முதலில் வோல்டேஜ் சோர்ஸை எடுத்துக்கொள்வோம் எனவே நீங்கள் வோல்டேஜ் சோர்ஸை எடுக்கும்போது உங்கள் கரண்ட் சோர்ஸை ஓபன் சர்கியூட் செய்ய வேண்டும் எனவே இந்த வழக்கில் நாம் இன் மதிப்பை கண்டுபிடிக்க வேண்டும் மற்றும் மாற்றியமைக்கப்பட்ட சர்க்யூட் படத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது இப்போது வோல்டேஜ் சோர்ஸ் ஆகும் எனவே இதை நீங்கள் என்று வசதியாக காம்ப்ளெக்ஸ் வடிவில் எழுதிக் கொள்ளலாம் இப்போது உங்களுக்கு படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது போன்ற ஒரு சர்க்யூட் இருக்கும் அதில் ஒரு கெபாசிட்டர் சீரீஸாக இணைக்கப்பட்ட இரண்டு 8 ஓம் ரெசிஸ்டர்களுக்கும் மற்றும் ஒரு j 10 ஓம் இம்பிடன்சுக்கும் பேரல லாக இணைக்கப்பட்டிருக்கும் இப்போது நாம் என்ன செய்யலாம் முதலில் நாம் இந்த குறிப்பிட்ட பிளாக்கில் உள்ள மொத்த இம்பிடன்சை கண்டுபிடிக்க முயற்சி செய்வோம் எனவே ஆனது மற்றும் இன் பேரலல் சேர்க்கையாகும் எனவே நீங்கள் அதை தீர்க்கும் போது மற்றும் கரண்ட் இப்போது அடுத்ததாக கரண்ட் சோர்ஸை மட்டும் வைத்துக்கொள்ளுங்கள் வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் சர்க்யூட் செய்துவிடுங்கள் எனவே உங்களது மாற்றியமைக்கப்பட்ட சர்க்யூட் மேலே உள்ள படத்தில் இருப்பது போன்று இருக்கும் இங்கே உங்களது 5 ஆம்பியர் கரண்ட் சோர்சை மீண்டும் வரைந்துள்ளோம் மற்றும் வோல்டேஜ் சோர்ஸ் ஷார்ட் சர்கியூட் செய்யப்பட்டுள்ளது எனவே இந்த முறையில் நம்மிடம் மூன்று லூப்கள் இருப்பதை காணலாம் எனவே நாம் என்ன செய்யலாம் நாம் லூப் கரண்டை கிர்சாப்'ஸ் விதியை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம் கேவிஎல் ஐ மெஷ் 1 இல் பயன்படுத்தி மெஷ் 2 வில் மெஷ் 3 ல் எனவே அடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இன் மதிப்பை மெஷ் 1 மற்றும் மெஷ் 2 வில் பயன்படுத்த வேண்டும் எனவே நமக்கு கிடைப்பது எனவே இரண்டு சமன்பாடுகள் மற்றும் என இரண்டு அன்னோன்கள் உள்ளன இந்த சமன்பாட்டை நீங்கள் மேட்ரிக்ஸ் வடிவில் எழுதலாம் நாம் டிடெர்மைணெண்ட்டை இவாறு பெறுவோம் இப்போது அதைத் தீர்க்க இந்த குறிப்பிட்ட சமன்பாட்டிற்கான தீர்வைக் கண்டுபிடிப்பதற்கான நோக்கம் இன் மதிப்பைக் கண்டுபிடிப்பதாகும் ஆனாலும் எனவே நீங்கள் அதை சுருக்கி எழுதும் போது கரண்ட் ஐ இவ்வாறு வழங்கலாம் நமக்கு இவ்வாறு கிடைக்கும் இப்போது மற்றொரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் இந்த எடுத்துக்காட்டு மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் ஏனென்றால் இங்கே நாம் சூப்பர்பொசிஷன் தேற்றத்தைப் பயன்படுத்தி இன் மதிப்பைக் கண்டுபிடிக்க வேண்டும் மேலும் இந்த குறிப்பிட்ட சர்க்யூட்டை பார்த்தால் உங்களுக்கு மூன்று சோர்ஸ்கள் சோர்ஸ் இருக்கும் இவை மூன்றும் வெவ்வேறு ப்ரீக்வென்சிகளில் இயங்குகின்றன எனவே இது ஒரு டிசி வோல்டேஜ் சோர்ஸாகும் எனவே உங்கள் ப்ரீக்வென்சி 0 என்று அர்த்தம் இங்கே உங்களிடம் கரண்ட் சோர்ஸ் ω 5 ஆக உள்ளது இங்கே உங்களுக்கு வோல்டேஜ் சோர்ஸ் ω 2 என்று உள்ளது எனவே வெவ்வேறு ப்ரீக்வென்சிகளில் வெவ்வேறு சோர்ஸ்கள் இயங்கும்போது ஒரு நேரத்தில் ஒரு சோர்ஸை மட்டும் எடுத்துக்கொண்டு சர்க்யூட்டை தீர்ப்பதற்கு சூப்பர்பொசிஷன் தேற்றத்தைப் பயன்படுத்துவோம் இறுதியாக அவுட்புட்டுகளை கூட்டி சர்க்யூட்டின் இறுதி அவுட்புட்டை பெறுகிறோம் எனவே இந்த விஷயத்தில் நாம் இன் மதிப்பைக் கண்டுபிடிக்க வேண்டும் ஆகவே ஆகியவை தனிப்பட்ட வோல்டேஜ் ரெஸ்பான்ஸ் என்று வைத்துக்கொள்வோம் அங்கு 5V டிசி சோர்ஸின் காரணமாகவும் வோல்டேஜ் சோர்சினாலும் கரண்ட் சோர்சினாலும் கிடைக்கப்பெறுகிறது எனவே இறுதி வோல்டேஜ் ஆக இருக்கும் இப்போது ஒரு நேரத்தில் ஒரு வோல்டேஜை எடுத்துக்கொள்வோம் முதலில் டிசி வோல்டேஜ் 5V ஐ எடுத்துக்கொள்வோம் எனவே இது ஓபன் சர்கியூட்டாக இருக்கும் இது ஷார்ட் சர்கியூட்டாக இருக்கும் சி வோல்டேஜ் சோர்ஸ் பற்றி நாம் பேசுவதால் இப்போது நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது இண்டக்டர் எப்போதும் ஷார்ட்சர்கியூட்டாக இருக்கும் மற்றும் கெபாசிட்டர் ஓபன் சர்க்யூட்டாக இருக்கும் எனவே அந்த விஷயத்தில் என்ன நடக்கும் என்பது உங்கள் மாற்றியமைக்கப்பட்ட சர்க்யூட் படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி இருக்கும் உங்களிடம் ஒரு 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் மட்டுமே மீதமிருக்கும் எனவே இந்த குறிப்பிட்ட பிரிவில் இருந்து உங்களுக்கு கிடைத்த 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் இந்த பிரிவிலிருந்து கிடைத்த 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் அங்கே உங்களிடம் ஒரு கெபாசிட்டர் இரண்டிற்கும் இடையில் உள்ளது அது ஓபன் சர்கியூட்டாக உள்ளது மற்றும் இது ஷார்ட் சர்கியூட்டாகும் எனவே முழுமையான இடது 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ்சும் ஷார்ட் செய்யப்படும் எனவே உங்களிடம் ஒரு 1 ஓம் மற்றும் 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் 5 வோல்ட் வோல்டேஜ் சோர்ஸ் மட்டுமே மீதமிருக்கும் இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ்க்கு குறுக்காக வோல்டேஜை கண்டுபிடிக்க வேண்டும் எனவே நாம் என்ன செய்ய முடியும் வோல்டேஜ் டிவிஷன் முறையை பயன்படுத்தலாம் அதனால் இப்போது இரண்டாவது வழக்கு விஷயத்தில் நாம் 5 வோல்ட் டிசி சோர்ஸையும் கரண்ட் சோர்ஸையும் 0 வாக அமைப்போம் எனவே இதன் பொருள் நீங்கள் இந்த படத்தை பார்த்தால் இது 0 ஆகும் மற்றும் இது மீண்டும் 0 ஆகும் இப்போது இது ஷார்ட் சர்க்யூட் செய்யப்படும் இது ஓபன் சர்க்யூட் செய்யப்படும் எனவே அந்த வழக்கில் மாற்றியமைக்கப்பட்ட சர்க்யூட் என்னவாக இருக்கும் இப்போது உங்களிடம் ஒரு 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டருக்கு பேரலலாக இருக்கும் மற்றும் இண்டக்டரும் ரெசிஸ்டரும் சீரிஸாக இணைக்கப்பட்டிருக்கும் அதாவது 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இண்டக்டன்சுக்கு சீரிஸாக இருக்கும் எனவே நம்முடைய அடுத்த இலக்கு என்ன உங்களுக்கு நினைவிருக்குமாயின் நாம் முன்பு விவாதித்த நோடல் மற்றும் மெஷ் அனாலிசிஸில் முதலில் உறுப்புக்களை ப்ரீக்வென்சி டொமைனிற்கு மாற்றவேண்டும் எனவே இந்த குறிப்பிட்ட சர்கியூட்டை ஆய்வு செய்ய முதலில் இந்த சர்கியூட்டை ப்ரீக்வென்சி டொமைனிற்கு மாற்ற வேண்டும் எனவே இப்போது உங்கள் சர்க்யூட் அனாலிசிஸ் செய்ய தயார் நிலையில் உள்ளது நாம் 1 ஓம் ரெசிஸ்டன்சுக்கு குறுக்காக உள்ள வோல்டேஜ் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இத இரண்டு உறுப்புகளுக்கும் பேரலெளாக இருப்பதால் இந்த பேரலல் இணையின் இம்பிடன்ஸை கண்டுபிடிக்கலாம் எனவே இம்பிடன்ஸை Z என்ன எனவே இந்த கேசில் எனவே வோல்டேஜ் டிவிஷன் படி டைம் டொமைனில் உள்ள வோல்டேஜ் இவ்வர்று வழங்கப்படுகிறது இப்போது மூன்றாவதாக இருப்பது கரண்ட் சோர்ஸாகும் அதனால் 5 V டிசி சோர்ஸ் மற்றும் வோல்டேஜ் சோர்ஸ் 0 வாக இருக்கும் போது இன் மதிப்பை கண்டுபிடிக்க வேண்டும் அதன் அர்த்தமானது அவை இரண்டுமே ஷார்ட் சர்க்யூட் செய்யப்பட்டிருக்கும் அதனால் உங்களுடைய மாற்றியமைக்கப்பட்ட சர்க்யூட்டானது படத்தில் காட்டியுள்ளபடி காட்சியளிக்கும் அங்கே கரண்ட் சோர்ஸானது இண்டக்டன்சுக்கு பேர்லேளாக இருக்கும் பின்னர் நம்மிடம் ஒரு 1 ஓம் ரெசிஸ்டான்ஸானது கெபாசிட்டரால் கிடைக்கும் மைனஸ் j2 இம்பிடேன்ஸ் மற்றும் 4 ஓம் ரெசிஸ்டன்சின் பேரலல் சேர்க்கைக்கு சீரிஸாக இணைக்கப்பட்டிருக்கும் இப்போது நமது முதல் இலக்கு இதை முதலில் ப்ரீக்வென்சி டொமைனிற்கு மாற்ற வேண்டும் பின்னர் நம் 1 ஓம் ரெசிஸ்டன்சுக்கு குறுக்காக உள்ள வோல்டேஜை கண்டுபிடிக்க வேண்டும் அதுதான் நாம் கண்டுபிடிக்க வேண்டிய ஆகும் அதனால் நாம் முதலில் என்ன செய்ய வேண்டும் எனவே முதலில் நாம் இந்த இரண்டு பேரலல் சேர்க்கையை சுருக்க வேண்டும் அதனால் இந்த இரண்டை நீங்கள் எடுக்கும் பொது எபெக்டிவ் இம்பிடென்சானது எனவே கரண்ட் டிவிஷன் படி டைம் டொமைனில் வோல்டேஜ் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது இப்போது மொத்த ரெஸ்பான்ஸ் இப்போது நீங்கள் வேறுபட்ட ப்ரீக்வென்சிகளை கொண்ட வோல்டேஜ் மற்றும் கரண்ட் சோர்ஸ்களை கொண்ட சர்கியூட்களில் சூப்பர்பொசிஷன் தியோரம் நன்றாக வேலை செய்வதை நீங்கள் தெளிவாக காணலாம் இப்போது நாம் சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேஷன் பற்றி பேசலாம் இப்போது சோர்ஸ் டிரான்ஸ்பர்மேஷனின் போது ப்ரீக்வென்சி டொமைனில் சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேஷன் என்பது சீரிஸாக இணைக்கப்பட்ட ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் மற்றும் ஒரு இம்பிடென்ஸை பேர்லெளாக இணைக்கப்பட்ட கரண்ட் சோர்ஸ் மற்றும் இம்பிடேன்ஸாக உருமாற்றப்படும் அதேபோல பேரலெல்லாக இணைக்கப்பட்ட கரண்ட் சோர்ஸ் மற்றும் இம்பிடன்சை ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் மற்றும் அதற்கு சீரிஸாக ஒரு இம்பிடென்ஸை இணைக்கலாம் அதை நாம் எவ்வாறு வெளிப்படுத்துவோம் நாம் அதை Vs ஆக வெளிப்படுத்துவோம் எனவே இது இம்பிடென்ஸ் Zs உடன் சீரிஸாக இணைக்கப்பட்ட வோல்டேஜ் சோர்ஸ் ஆகும் எனவே பின்னர் இந்த இம்பிடென்ஸ் Zs கரண்ட்சோர்ஸ்க்கு இணையாக இருக்கும் எனவே நீங்கள் படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி வோல்டேஜ் சொர்ஸுக்கு தொடராக உள்ள இம்பிடன்ஸை ஒரு கரண்ட் சோர்ஸ் மற்றும் அதற்கு இணையாக ஒரு இம்பிடன்ஸை இணைக்கலாம் அதனால் இந்த கருத்தை பயன்படுத்தி இந்த சர்க்யூட்டை தீர்க்கலாம் எனவே ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேஷனை பயன்படுத்தி இன் மதிப்பை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இந்த விஷயத்தில் சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேஷனை எவ்வாறு செய்வோம் உங்களிடம் 5 ஓம் உடன் தொடரில் இணைக்கப்பட்ட வோல்டேஜ் சோர்ஸ் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே இந்த குறிப்பிட்ட பிரிவு ரெசிஸ்டன்சுக்கு இணையாக உள்ள ஈக்குவேலன்ட் கரண்ட் சோர்ஸாக மாற்ற நீங்கள் பயன்படுத்தலாம் இதை கரண்ட் சோர்ஸாக மாற்றலாம் இந்த கரண்ட் சோர்ஸானது 5 ஓம் ரெசிஸ்டன்சுக்கு இணையாக இருக்கும் இந்த இரண்டு கால்களும் இணையாக இருப்பதாய் நீங்கள் இப்போது இந்த சர்கியூட்டில் காணலாம் பின்னர் நீங்கள் இதை மேலும் எளிமையாக மாற்றலாம் பேரலல் சேர்கையாக உள்ள 5 ஓம் மற்றும் ஐ மேலும் சுருக்கி இப்படி எழுதலாம் அதனால் இப்போது பேரல்லேலாக இணைக்கப்பட்டுள்ள Z1 தான் ஈக்குவேலன்ட் இம்பிடென்ஸ் எனவே இப்போது நீங்கள் கரண்ட் சோர்ஸ் இம்பிடன்சுக்கு பேரலலாக இருப்பதாக கூறலாம் எனவே இப்போது மீண்டும் அதை ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் மற்றும் அதற்கு தொடராக ஒரு இம்பிடன்ஸை இணைக்கலாம் அப்போது வோல்டேஜ் சோர்ஸின் மதிப்பு என்னவாக இருக்கும் வோல்டேஜ் சோர்ஸின் மதிப்பானது • வோல்டேஜ் டிவிஷனின்படி சர்கியூட்டில் சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேஷனை அடுத்தடுத்து செயல்படுத்துவதன் மூலம் நீங்கள் நெட்வொர்க்கை எளிமைப்படுத்தலாம் மற்றும் இன் மதிப்பை மிக எளிதாக கண்டுபிடிக்கலாம் என்று இப்போது நீங்கள் கூறலாம் எனவே இதன் மூலம் சூப்பர்பொசிஷன் மற்றும் சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேஷன் பற்றி விவாதித்த நம்முடைய இன்றைய அமர்வை முடித்துக்கொள்ளலாம் அடுத்த அமர்வில் இன்னும் இரண்டு முக்கியமான தெவினின் மற்றும் நார்டன் தேற்றத்தை பற்றி பாப்போம் டிசி சர்கியூட்டில் முன்பே நாம் பார்த்ததை இப்போது ஏசி சர்கியூட்டில் அந்த தியோரங்களை பற்றி விவாதிப்போம் கோட்பாடுகளைப் பற்றி விவாதிப்போம் பகுப்பாய்விற்கான ஏசி சர்க்யூட்டை கருத்தில் கொள்ளும்போது விவாதிப்போம்